கட்டாய வெப்பச்சலனம் அறிமுகம் எனவே கட்டாய வெப்பச்சலனம் என்ற அடுத்த தலைப்புக்கு செல்லப் போகிறோம் எனவே வெப்பச்சலனம் பற்றி நான் விவாதித்தபோது இரண்டு வகையான வெப்பச்சலனம் இருப்பதாகக் கூறினோம் ஒன்று குறிப்பிட்ட பொருளில் திரவம் வேகமாகப் பாயும் ஒரு திட்டவட்டமான அழுத்தம் சாய்வு இருக்கும் கட்டாய வெப்பச்சலனம் அது வெவ்வேறு வடிவியல் இருக்கலாம் அது ஒரு தட்டையான தகடாக இருக்கலாம் அது ஒரு சிலிண்டராக இருக்கலாம் இது சிலிண்டரின் உள்ளே இருக்கலாம் மற்றும் இணையான மற்றொன்று இயற்கை வெப்பச்சலனம் ஆகும் இது கட்டாய வெப்பச்சலன தலைப்பை முடித்த பிறகு பார்ப்போம் எனவே இங்கே நீங்கள் இரண்டு வகைகளைக் கொண்டிருக்கலாம் ஒன்று வெளிப்புற ஓட்டங்கள் மற்றும் உள் ஓட்டங்கள் உங்களிடம் இரண்டு வகைகள் உள்ளன எனவே வெளிப்புற ஓட்டம் அதற்கு மிக எளிய உதாரணம் உங்களிடம் ஒரு தட்டையான தட்டு உள்ளது உங்களிடம் இந்த தட்டையான தட்டுக்கு அப்பால் பாயும் திரவம் உள்ளது அது ஒரு வெளிப்புற ஓட்டம் இது மிகவும் எளிமையான யோசனையாக இருக்கும் எனவே நீங்கள் பார்த்தால் இந்த அட்டவணையை கடந்து செல்லும் திரவம் என்று சொல்லலாம் அது தட்டையான தகடு வழியாக பாய்வது போன்றது நீங்கள் ஒரு சிலிண்டரை வைத்திருக்கலாம் உங்களிடம் ஒரு சிலிண்டரும் இருக்கலாம் அங்கு திரவம் உண்மையில் இந்த சிலிண்டருக்கு செங்குத்தாக பாய்கிறது அது ஒரு சாத்தியம் வளைந்த மேற்பரப்பில் திரவம் இப்போது பாய்கிறது இந்த உருளையின் வளைந்த மேற்பரப்பில் சிலிண்டரின் வளைவு மேற்பரப்புக்கு இணையாக அச்சு திசையில் பாயும் திரவமும் உங்களிடம் இருக்கலாம் உண்மையில் உங்கள் லேமினார் ஓட்டம் சோதனைகள் மற்றும் கொந்தளிப்பான ஓட்ட சோதனைகளில் நீங்கள் வைத்திருப்பது இதுதான் அங்கு திரவமானது உண்மையில் உட்புற சிலிண்டரின் வெளிப்புற வளைந்த மேற்பரப்பில் வேகமாகப் பாய்கிறது இப்போது நீங்கள் உள் பாய்ச்சல்களைக் கொண்டிருக்கலாம் அங்கு நீங்கள் ஒரு சிலிண்டரை வைத்திருக்கலாம் அங்கு குழாய் ஓட்டம் எனப்படும் குழாய் வழியாக பாயும் திரவம் உள்ளது நீங்கள் ஒரு குழாய் ஓட்டம் இருக்க முடியும் அங்கு திரவம் குழாய் உள்ளே வழியாக பாயும் மற்றும் நீங்கள் பல்வேறு நிபந்தனைகளை கொண்டிருக்கலாம் உங்களுக்கு லேமினார் நிலை இருக்கலாம் கொந்தளிப்பான நிலைகள் போன்றவை இருக்கலாம் எனவே நாம் இந்த மூன்று வடிவவியலைப் பார்க்கப் போகிறோம் மேலும் இந்த வெளிப்புற மற்றும் உள் ஓட்டங்களில் நாம் பார்க்கப்போகும் சில எளிய நிகழ்வுகள் இப்போது இதைப் பற்றிய விவரங்களுக்குச் செல்வதற்கு முன் 2 முறைகள் உள்ளன எனவே வெப்பப் போக்குவரத்துக் குணகம் மற்றும் வெகுஜனப் போக்குவரத்துக் குணகம் உள்ளூர் மற்றும் சராசரி ஆகியவற்றைக் கண்டறிவதே நோக்கமாகும் எனவே அதைத்தான் நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் இந்தப் பிரச்சனைகள் அனைத்திற்கும் அதுவே குறிக்கோள் எனவே நாம் அதற்குச் செல்வதற்கு முன் இரண்டு சாத்தியக்கூறுகளைப் பார்க்கப் போகிறோம் ஒன்று அனுபவ மதிப்பீடு அனுபவ மதிப்பீட்டின் சாத்தியத்தைப் பார்க்கப் போகிறேன் மேலும் நீங்கள் கோட்பாட்டு மதிப்பீட்டைப் பார்க்கப் போகிறீர்கள் இந்த இரண்டு சாத்தியங்களையும் நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் அனுபவ மதிப்பீட்டில் நிகழ்த்தப்பட்ட பல்வேறு வகையான சோதனைகளைப் பார்க்கப் போகிறோம் இந்த சோதனைகளின் அடிப்படையில் வெப்ப போக்குவரத்து மற்றும் வெகுஜன போக்குவரத்து குணகத்தை எவ்வாறு பிரித்தெடுப்பது அடுத்த விரிவுரையில் நீங்கள் காணக்கூடிய ஒரு சிறிய தலைப்பு இருக்கும் மேலும் அதன் பிறகு நாம் கோட்பாட்டு மதிப்பீட்டிற்குள் செல்வோம் நான் கோட்பாட்டு மதிப்பீடு என்று கூறும்போது கவனிக்கவும் நாங்கள் எப்போதும் முழுமையான பகுப்பாய்வுத் தீர்வைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பதில்லை நஸ்ஸெல்ட் எண் மற்றும் ஷெர்வுட் எண்ணைக் கண்டறிவது மட்டுமே நமக்குத் தேவை நுசெல்ட் எண் மற்றும் ஷெர்வுட் எண் ஆகியவை எல்லையில் உள்ள சாய்வை எளிமையாக தொடர்புபடுத்துகின்றன என்பதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்கள் எனவே சாய்வு தெரிந்தால் நாம் முடித்துவிட்டோம் நஸ்ஸெல்ட் எண் என்பது dxstar ஆல் dxstar ஆல் ystar இல் 0 க்கு சமம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மேலும் ஷெர்வுட் எண் dxstar ஆல் ystar இல் 0 dystar க்கு சமமான dCAstar ஆகும் அது y ஆக இருக்க வேண்டும் மன்னிக்கவும் எனவே எங்களுக்குத் தேவையானது எல்லையில் உள்ள சாய்வு மட்டுமே எனவே நாம் எல்லாவற்றையும் தீர்க்க வேண்டிய அவசியமில்லை மற்றும் முழுமையான வெப்பநிலை சுயவிவரம் மற்றும் செறிவு சுயவிவரத்தை கண்டுபிடிக்க வேண்டும் சாய்வைக் கண்டுபிடிக்க முடிந்தால் நாம் நல்லவர்கள் நாம் எதைப் பெற விரும்புகிறோமோ அந்த இலக்கை அடைய முடிகிறது எனவே நீங்கள் பார்க்கப் போவது எல்லாவற்றையும் தீர்ப்பதற்குப் பதிலாக பல்வேறு வகையான சிக்கல்களுக்கு இந்த சாய்வுகளை எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் முழு சமன்பாடுகளையும் தீர்க்க வேண்டியிருக்கும் நீங்கள் பல்வேறு பண்புகளில் இந்த சாய்வுகளை உருவாக்க வேண்டும் மேலும் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் சாய்வை நேரடியாகக் கண்டறியலாம் எனவே தட்டையான தட்டுக்கு அப்பால் ஒரு ஓட்டம் ஏற்படுவதைத் தொடங்குவோம் தட்டையான தகடு கடந்த ஓட்டம் முடிவிலி வேகத்தில் பாயும் ஒரு திரவம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம் மேலும் வெப்பநிலை டின்ஃபினிட்டி என்று சொல்லலாம் அது ஒரு எல்லை அடுக்காக இருக்கும் எனவே ஓட்டம் முழுமையாக வளர்ந்ததாக நாம் கருதினால் முழுமையாக வளர்ச்சியடைந்து அது ஒரு அடக்க முடியாத திரவம் இது ஒரு அடக்க முடியாத திரவம் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் அது ஒரு நிலையான நிலையில் உள்ளது என்று நாம் கருதினால் முடுக்கம் இல்லை என்று நாம் கருதினால் மட்டும் அல்ல உண்மையில் நீங்கள் ஒரு நிலையான ஓட்டத்தை பராமரிக்க விரும்பினால் சரி நீங்கள் ஒரு நிலையான ஓட்டத்தை பராமரிக்க விரும்பினால் நீங்கள் ஒரு நிலையான அழுத்த சாய்வை பராமரிக்க விரும்புகிறீர்கள் அங்கு நீங்கள் பராமரிக்காத முடுக்கம் இல்லை எனவே அழுத்தம் சாய்வு என்ன என்பதை நாங்கள் அறிவோம் dxstar மூலம் dPstar அறியப்படுகிறது என்று நாங்கள் கருதுகிறோம் உண்மையில் நாம் அதை சரியாக அளவிடினால் நீங்கள் உண்மையில் அந்த குறிப்பிட்ட 0 மதிப்பு dPstar ஐ dxstar மூலம் பராமரிக்கலாம் இது ஒரு அளவிடப்பட்ட அழுத்தம் என்பதை நினைவில் கொள்க இப்போது நீங்கள் 0 முடுக்கம் பராமரிக்க விரும்பினால் இது எனவே நீங்கள் உங்கள் அழுத்தத்தை அளந்தால் சிறிது நேரத்தில் நாங்கள் அதற்கு வருவோம் எனவே அதில் அறியப்படுவது நிலையானது என்று வைத்துக்கொள்வோம் மேலும் உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது அது ஒரு நிலையான வேகத்தில் பாய்கிறது இது நிலையான வேகத்தில் பாய்கிறது எனவே நிகர முடுக்கம் மற்றும் எனவே நீங்கள் அவற்றை சரியாக அளவிடினால் நிகர அழுத்த சாய்வு 0 ஆகும் எனவே இப்போது இரண்டு அணுகுமுறைகள் உள்ளன என்று சொன்னோம் ஒன்று அனுபவ அணுகுமுறை எனவே முதலில் அனுபவ அணுகுமுறையுடன் தொடங்குவோம் பின்னர் நாம் கோட்பாட்டு அணுகுமுறைக்கு செல்வோம் எனவே அனுபவ அணுகுமுறைக்கான கட்டுமானம் என்னிடம் ஒரு வெப்பமூட்டும் உறுப்பு இருப்பதாக வைத்துக்கொள்வோம் தட்டை எப்படி சூடாக்குவது என்று எனக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் இது ஒரு மோசமான விஷயம் அல்ல இந்த சோதனையை செயல்படுத்துவது மிகவும் எளிதானது மேலும் இது ஒரு சக்தி மூலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே நான் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் தட்டை சூடாக்கப் போகிறேன் எனவே சூடாக்கப்படும் விகிதம் I முறை E ஆல் வழங்கப்படுகிறது அங்கு I என்பது மின்னோட்டமாகும் மேலும் E என்பது சாத்தியமான வேறுபாடு ஆனால் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இந்த தட்டையான தட்டுக்கு அப்பால் ஒரு திரவம் பாய்கிறது என்று வைத்துக்கொள்வோம் இப்போது நிலையான நிலையில் தட்டையான தட்டின் வெப்பநிலையை நாம் பராமரிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்கள் எனவே தட்டையான தட்டின் வெப்பநிலை Ts என்று பராமரிக்கப்படுகிறது என்று சொல்லலாம் எனவே தட்டையான தட்டுக்கு வழங்கப்படும் வெப்பத்தின் அளவு தட்டையான தட்டின் வெப்பநிலை Ts வெப்பநிலையை பராமரிக்கும் வகையில் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே தட்டில் இருந்து திரவத்திற்கு நிலையான நிலையில் மாற்றப்படும் வெப்பத்தின் அளவு வெப்பநிலை சாய்வால் பெருக்கப்படும் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவுக்கு h ஆல் கொடுக்கப்படுகிறது இந்த h சராசரியாக இருக்க வேண்டுமா அல்லது உள்ளூர் இருக்க வேண்டுமா மாணவர் இது சராசரியாக இருக்க வேண்டும் ஏனெனில் நீங்கள் இங்கு எவ்வளவு வெப்பத்தை வழங்குகிறீர்கள் என்பது தட்டுக்கு வழங்கப்படும் மொத்த வெப்பத்தின் அளவு எனவே தட்டில் இருந்து திரவத்திற்கு மாற்றப்படும் வெப்பத்தின் மொத்த அளவை நீங்கள் பார்க்க விரும்பினால் நீங்கள் உண்மையில் சராசரி வெப்ப போக்குவரத்து குணகத்தைப் பயன்படுத்த வேண்டும் அது I முறை E க்கு சமமாக இருக்க வேண்டும் அதைப் பார்ப்பது கடினம் அல்ல எனவே இங்கிருந்து சோதனை ரீதியாக ஒருவர் hbar ஐ மதிப்பிடலாம் எனவே நான் ஒரு சப்ஸ்கிரிப்ட் எல் வைத்தால் எல் என்றால் தட்டின் நீளம் எனவே இது தட்டின் நீளத்தின் அடிப்படையில் சராசரி வெப்ப போக்குவரத்து குணகம் என்று நான் சொன்னால் எனவே hL ஆனது Ts மைனஸ் Tinfinity ஆல் வகுக்கப்பட்ட I பெருக்கல் E ஆகும் நியாயமான போதும் எனவே வெப்ப போக்குவரத்து குணக பரிசோதனையை எவ்வாறு கணக்கிடுவது என்பது எங்களுக்குத் தெரியும் இப்போது கிளின்டன் நிலக்கரி எரிப்பு ஒப்புமையில் உள்ள செயல்பாட்டு வடிவம் அதாவது jh காரணி என்பது ஸ்டாண்டன் எண்ணை பிராண்டால் ஆல் 2 ஆல் 3 ஆல் பெருக்குவதாகும் எனவே இங்கிருந்து நுசெல்ட் எண் என்பது ரெனால்ட்ஸ் எண் மற்றும் பிராண்ட்டல் எண்ணின் செயல்பாடாக இருக்க வேண்டும் என்று யூகிக்க முடியும் எனவே நிச்சயமாக நீங்கள் n இன் சக்திக்கு Pr ஐப் பெறும் அடுக்கு என்று ஒருவர் யூகிக்க முடியும் எனவே அந்த அடுக்கு 1க்கு 3 ஆக இருக்க வேண்டும் இந்த கிளின்டன் கோல்பர்ன் ஒப்புமையிலிருந்து நாம் யூகிக்க முடியும் ஆனால் ஒரு பொதுவான செயல்பாட்டு வடிவம் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் நான் ஒரு பரிசோதனையைச் செய்கிறேன் ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு வடிவம் இருப்பதாக நான் கருதுவதற்கு எந்த காரணமும் இல்லை ஒரு குறிப்பிட்ட செயல்பாட்டு வடிவம் இருந்தால் அது உண்மையில் சோதனைகளில் இருந்து வெளியே வர வேண்டும் எந்த நேரத்திலும் நீங்கள் ஒரு மாதிரியை எழுதுகிறீர்கள் அல்லது ஒரு பரிசோதனையை எழுதுகிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவர் என்னை மன்னிக்கவா ஆம் இது சராசரியாக இருக்க வேண்டும் எனவே ஏனெனில் அதைத்தான் நாம் அளவிடப் போகிறோம் எனவே எதையும் கருதாமல் தொடங்குவது நல்லது எனவே இந்த செயல்பாட்டு வடிவம் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது என்று சொல்லலாம் மேலும் அதை சோதனைகளில் இருந்து கண்டறிய முடியுமா எந்த பதிலும் ஆம் உங்களால் முடியும் எனவே சோதனைகள் செய்து செயல்பாட்டு வடிவத்தைக் கண்டறிந்தவர் எந்த அடிப்படையும் இல்லாமல் செய்தார் என்று சொல்வது மிகவும் சரியான விஷயம் அல்ல என்றாலும் உண்மையில் அது சரியல்ல எனவே அவர் உண்மையில் பகுப்பாய்வு கோட்பாட்டு அணுகுமுறையைச் செய்தார் மற்றும் இந்தத் தரவைத் திட்டமிடுவதற்கான சரியான வழி எது என்பதைக் கண்டுபிடித்தார் எனவே நுசெல்ட் எண் மற்றும் ப்ராண்ட்டல் எண் ஆகியவை முக்கியமானவை என்பதை நீங்கள் அறியும் வரை உங்களால் செயல்பாட்டு படிவத்தைப் பெற முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்றால் நான் முதலில் ரேனால்ட்ஸ் எண்ணுக்கு எதிராக நஸ்ஸெல்ட் எண்ணின் சதித்திட்டத்தை உருவாக்கியிருப்பேன் பல்வேறு பிராண்டல் எண்களில் பல்வேறு பிராண்டல் எண் மதிப்புகள் எனவே பிராண்ட்டல் எண் திரவத்தின் சொத்து என்பதை நினைவில் கொள்க எனவே நீங்கள் திரவத்தை மாற்ற முடிந்தால் நீங்கள் வெவ்வேறு திரவங்கள் அல்லது வெவ்வேறு வெப்பநிலைகளுடன் சோதனைகளை நடத்துகிறீர்கள் அங்கு நீங்கள் இப்போது வெப்பப் பரவல் மற்றும் திரவத்தின் வேகப் பரவலைக் கட்டுப்படுத்த முடியும் எனவே இந்த பரிசோதனையை நீங்கள் பல முறை செய்யலாம் எனவே அவர்கள் என்ன செய்தார்கள் இந்த சராசரி நஸ்செல்ட் எண்ணின் பதிவை அவர்கள் உருவாக்கினர் எனவே சராசரி நஸ்ஸெல்ட் எண் hL பட்டியில் தகட்டின் நீளத்தில் திரவத்தின் கடத்துத்திறன் kf ஆல் வகுக்கப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே உங்களுக்கு நீளம் தெரியும் kf என்பது உங்களுக்குத் தெரியும் மேலும் உங்கள் சோதனைகளிலிருந்து சராசரி வெப்பப் போக்குவரத்து குணகம் உங்களுக்குத் தெரியும் ஓட்டத்தின் ரெனால்ட்ஸ் எண் உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் கண்டது தற்செயலாக அல்ல இந்தத் தரவுகளிலிருந்து தகவல்களைப் பிரித்தெடுக்க நீங்கள் பயன்படுத்த வேண்டிய செயல்பாட்டு வடிவம் என்னவாக இருக்க வேண்டும் என்பதைப் புரிந்துகொள்ள இந்த கோட்பாட்டு கோல்பர்ன் ஒப்புமை சில உண்மையில் பயன்படுத்தப்பட்டது எனவே அவர்கள் பிராண்டல் எண்ணின் வெவ்வேறு மதிப்புகளுக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கினர் Pr1 Pr2 போன்றவை Prandtl எண்ணின் வெவ்வேறு மதிப்புகள் பின்னர் ரெனால்ட்ஸ் எண்ணுக்கும் ப்ராண்ட்டல் எண்ணுக்கும் சில தொடர்பு இருப்பதைக் கண்டறிந்தனர் அடுத்த கட்டமாக அவர்கள் சொன்னபோது நஸ்ஸெல்ட் எண்ணின் பதிவை Pr ஆல் n இன் சக்தியுடன் பார்க்க முயற்சிப்போம் அடுக்கு என்னவென்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை மற்றும் ரெனால்ட்ஸ் எண்ணின் பதிவு ரெனால்ட்ஸ் எண்ணின் சக்திக்கு n எனவே ஒரு சதித்திட்டத்தை உருவாக்க முயற்சிப்போம் ஏனென்றால் அவர்கள் சில்டன் கோல்பர்ன் ஒப்புமையிலிருந்து சில நுண்ணறிவுகளைப் பெற்றனர் அவர்கள் இந்த வளைவின் சதியை உருவாக்கினர் பின்னர் நீங்கள் ஒருவித நேர்கோட்டு உறவைப் பெறுவீர்கள் எனவே இது 100 ஆண்டுகளுக்கு முன்பு 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது என்பதை நினைவில் கொள்க அதனால் அந்த நாட்களில் ஒரு நேர்கோட்டு சதியைப் பெறுவது பிங்கோ போன்றது என்பது உங்களுக்குத் தெரியும் நீங்கள் விஷயங்களை நேர்கோட்டில் கொண்டு செல்ல நாங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை நாங்கள் எப்போதும் பார்க்க விரும்புகிறோம் அவர்கள் ஒருபோதும் சிறந்து விளங்கவில்லை எக்செல் என்பது எக்செல் என்ற கருத்து அந்தக் காலத்தில் இல்லை எனவே கணினி என்ற கருத்து இல்லை எனவே அவர்கள் என்ன தீர்வுகளைச் செய்திருந்தாலும் அவர்கள் எந்த பிரச்சனைகளைப் பார்த்தாலும் உங்கள் கைக் கணக்கீடுகளைப் பயன்படுத்தி கைமுறையாகப் பொருந்தக்கூடிய படிவத்திற்குக் கொண்டு வர முயற்சிக்கிறார்கள் எனவே எதையும் அனுமானிப்பதன் மூலம் அல்ல ஆனால் சில்டன் கோல்பர்ன் ஒப்புமையைப் பயன்படுத்தி ஒருவர் பெறக்கூடிய செயல்பாட்டு வடிவத்தைப் பார்ப்பதன் மூலம் அதை நேர்கோட்டு வடிவத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கின்றனர் எனவே எனவே சில நிலைத்தன்மையை n சக்தியால் பெருக்க வேண்டும் மற்றும் n இன் சக்தியுடன் பிராண்டல் இருக்க வேண்டும் என்று அவர்கள் கண்டறிந்தனர் எனவே இப்போது இந்த நிலையான C m மற்றும் n என்ன என்பதைக் கண்டறியும் பயிற்சி எனவே சோதனைத் தரவிலிருந்து உங்களிடம் புள்ளிவிவர ரீதியாக போதுமான எண்ணிக்கையிலான தரவு இருந்தால் எனவே புள்ளிவிவர ரீதியாகப் போதுமான அளவு என்பதன் அர்த்தம் என்ன என்று ஒருவர் எப்போதும் கேள்வி கேட்கலாம் ஆனால் புள்ளிவிவர ரீதியாக போதுமான எண் என்னவென்று எங்களுக்குத் தெரியும் என்று வைத்துக்கொள்வோம் எனவே நீங்கள் m மற்றும் n ஐக் கணக்கிடுவதற்கு போதுமான அளவு தரவு எங்களிடம் உள்ளது இது மிகவும் சலிப்பான பணி ஆனால் யாரோ இந்த சலிப்பான பணியைச் செய்திருக்கிறார்கள் ஒரு திரவத்தை இயக்க ஒரு தட்டை வைத்து இதை அளந்து மற்றொரு திரவத்தை வைத்து மற்றொரு திரவத்தை வைத்து வெப்பநிலையை அளப்பது அதைச் செய்வது மிகவும் சலிப்பான விஷயங்கள் என்பது உங்களுக்குத் தெரியும் ஆனால் யாரோ நமக்காக இதைச் செய்திருக்கிறார்கள் இதைச் செய்யப் போவதில்லை மேலும் இது போன்ற ஒரு பரிசோதனையை உங்களில் யாரும் செய்ய மாட்டீர்கள் என்று நான் நினைக்கவில்லை எனவே மக்கள் இவற்றையெல்லாம் செய்திருக்கிறார்கள் உண்மையில் மக்கள் பல்வேறு வகையான வடிவவியலுக்காக இதைச் செய்திருக்கிறார்கள் ஆனால் வேறுபட்ட கோட்பாட்டு அணுகுமுறைகள் என்ன என்பதைப் பார்ப்பது மிகவும் சுவாரஸ்யமானது மாணவர் மாணவர் ஆமாம் அது செய்கிறது இந்த அடுக்குகள் வேறுபட்டவை என்பதைத் தவிர மாணவர் ஆமாம் அது செய்கிறது உண்மையில் வெவ்வேறு வகையான வடிவவியலுக்கு வெளிப்புறமாகவோ அல்லது உள் ஓட்டமாகவோ நீங்கள் பார்க்கக்கூடிய மிகவும் ஒத்த செயல்பாட்டு வடிவம் என்பதை நீங்கள் காண்பீர்கள் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் லேமினார் கொந்தளிப்பான ஓட்ட சோதனைகளை செய்தவர்கள் வெளிப்புற ஓட்டங்கள் மற்றும் உள் ஓட்டங்கள் இரண்டிற்கும் கொடுக்கப்பட்ட இந்த செயல்பாட்டு வடிவத்தை நீங்கள் காண்பீர்கள் குழாய் வழியாகப் பாய்ந்தாலும் சரி வேகமாகப் பாயும் குழாயாக இருந்தாலும் சரி எந்த வகையான தட்டையான தகடாக இருந்தாலும் வேகமாகப் பாயும் எனவே இது ஒரு அழகான எங்கும் நிறைந்த செயல்பாட்டு வடிவமாகும் அதை நீங்கள் அனைத்து வகையான வடிவவியலிலும் காணலாம் மேலும் இது எங்கும் காணப்படுவதற்குக் காரணம் சில்டன் கோல்பர்ன் ஒப்புமை இது ஒரு ஃபா பிளாட் பிளேட் என்று மட்டுமே நாங்கள் கூறினோம் என்று நாங்கள் நினைக்கவில்லை ஆனால் அது லாப்லாசியன் மற்றும் கார்ட்டீசியன் ஆயத்தொகுப்புகளைக் கொண்டிருப்பதற்குப் பதிலாக உருளை என்றால் நீங்கள் உருளை ஆயத்தொகுப்புகளில் ஒரு லாப்லாசியனைப் பெறப் போகிறீர்கள் அதனால் என்ன செயல்பாட்டு வடிவம் இன்னும் அப்படியே உள்ளது உண்மையில் நாம் இந்த ஒப்புமை செய்யும் போது இது மிகவும் பொதுவான ஒப்புமையாகும் இது அனைத்து வடிவவியலுக்கும் செல்லுபடியாகும் நாம் சிந்திக்கவில்லை எனவே பாடத்திட்ட நோக்கங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமானது இது கோட்பாட்டு அணுகுமுறை சில கோட்பாட்டு கணிப்புகளை சரிபார்க்க பயன்படுத்தப்பட்ட அனுபவ அணுகுமுறை என்ன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் எனவே இனி பெரிதாக்குவதன் மூலம் நீங்கள் பார்ப்பது பயன்படுத்தப்பட்ட தத்துவார்த்த அணுகுமுறையாக இருக்கும் மேலும் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் பெற்ற சமன்பாடுகள் நீங்கள் முன்பு பெற்ற ஆளும் சமன்பாடுகள் அனைத்தும் நேரியல் அல்லாதவை எனவே வெப்பநிலை மற்றும் செறிவு சமன்பாடு அவை நேரியல் அல்ல ஏனெனில் அது வெப்பநிலை மற்றும் வேகம் செயல்பாடு இரண்டையும் கொண்டுள்ளது எனவே இது ஒரு நேரியல் சமன்பாடு அல்ல மேலும் நீங்கள் எப்போதும் பகுப்பாய்வு தீர்வைக் கண்டுபிடிக்க முடியாது பெரும்பாலான பாடங்களில் நாங்கள் பார்த்ததைப் போலல்லாமல் நீங்கள் இங்கு எழுதும் அனைத்து மாதிரி சமன்பாடுகளுக்கும் பகுப்பாய்வு தீர்வுகளைக் கண்டறிய முடியாது என்ன நடக்கிறது என்பதைப் பற்றிய நுண்ணறிவைப் பெற முடியாது என்று அர்த்தமல்ல நீங்கள் இன்னும் சில தோராயமான தீர்வுகளைச் செய்ய முடியும் எனவே இந்த விஷயங்கள் பல தசாப்தங்களுக்கு முன்பு கணினிகள் இல்லாதபோது செய்யப்பட்டன என்பதை நினைவில் கொள்க எனவே தீர்வுகளை கண்டுபிடிப்பதற்கான சில புதுமையான வழிகள் அவர்களிடம் உள்ளன எடுத்துக்காட்டாக தொடர் பல்லுறுப்புக்கோவை தீர்வு ஒன்று எனவே மக்கள் வெவ்வேறு முறைகளைப் பார்த்து வெவ்வேறு கணித நுட்பங்களைப் பயன்படுத்தி இந்த நேரியல் அல்லாத சிக்கலைத் தீர்த்தனர் நிச்சயமாக இப்போது நீங்கள் எப்போதும் சென்று அதை ஒரு கணித ஆய்வகத்தில் அல்லது வேறு எந்த கணினி மென்பொருளிலும் ப்ரூட் ஃபோர்ஸ் மூலம் தீர்க்கலாம் நீங்கள் இதே போன்ற தீர்வைக் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது கவனிக்க வேண்டியது என்னவென்றால் குறிக்கோள் எனவே இந்த சிக்கல்கள் அனைத்திலும் நாம் கேட்க முயற்சிக்கும் கேள்வி சராசரி வெப்ப போக்குவரத்து குணகம் என்ன சராசரி வெகுஜன பரிமாற்ற குணகம் என்ன என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே எங்களுக்கு முழு வெப்பநிலை சுயவிவரம் மற்றும் முழு செறிவு சுயவிவரம் உண்மையில் தேவையில்லை எங்களிடம் அது நல்லது நல்லது மற்றும் நல்லது ஆனால் அது உண்மையில் முக்கியமானது அல்ல முக்கியமானது சராசரி மட்டுமே மேலும் இது எல்லையில் உள்ள வெப்பநிலை சாய்வு மற்றும் எல்லையில் உள்ள செறிவு சாய்வு ஆகியவற்றை மட்டுமே சார்ந்துள்ளது எனவே கொடுக்கப்பட்ட சிக்கலுக்கு இந்த இரண்டு அளவுகளையும் கண்டுபிடிக்க முடிந்தால் நாங்கள் முடித்துவிட்டோம் எனவே மக்கள் உருவாக்கிய முறைகள் தொடர் தீர்வுகள் போன்றவை ஒருவர் ஆர்வமுள்ள எந்த விதமான வடிவவியலுக்கும் இந்த இரண்டு அளவுகளைக் கண்டுபிடிப்பதில் அவர்கள் கவனம் செலுத்தினர்